மாணவர்களை வரவேற்கிறேன் இந்த காலாண்டிற்கான ரொக்க ரொக்க திட்ட பட்டியலை நாம் தயாரித்து வருகிறோம் முந்தைய வகுப்பில் ஜனவரி மாதத்திற்கான வரவு செலவுத் திட்டத்தை நாம் தயார் செய்துள்ளோம் ஏற்கனவே இந்த அறிக்கையில் அனைத்து வகையான விவரங்களையும் காண்கிறோம் எனவே இந்த விவரங்கள் அனைத்தும் பிப்ரவரி மாதத்திற்கும் மார்ச் மாதத்திற்கும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன டிசம்பர் மாதத்திற்கான இறுதி இருப்பு தொகையானதுஜனவரி மாதத்தின் தொடக்க இருப்பு ஆகும் அதிலிருந்து நாம் தொடங்கியுள்ளோம் எனவே நாம் அதற்கான இறுதி இருப்பை கணக்கிட வேண்டும் ஆகவே அது ஜனவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பு தொகையாக மாறியது பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் என கூறப்படும் உள்வருவன மற்றும் வெளிச்செல்லும் தொகையை சரிசெய்து அதன்பிறகு ஜனவரி மாதத்திற்கான இறுதி இருப்பு தொகையை நாம் கணக்கிட வேண்டியிருந்தது எனவே நமது முதல் தொடக்க இருப்பு 5000 டாலர்கள் மற்றும் 5000 டாலர்களை குறைந்தபட்ச ரொக்கமாக வைத்திருக்க வேண்டும்எனவே செயல்பாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ரொக்கம் ஏதும் இல்லை நாம் இங்கே 47200 டாலர்களைக் வசூல்செய்ததாக கண்டுபிடித்தோம் பின்னர் அனைத்து செலவுகளையும் கழித்தோம் எனவே 15400 டாலர்களின் எதிர்மறை இருப்பு இருந்தது பின்னர் இது ரொக்க பற்றாக்குறை என்பதைக் கண்டுபிடித்தோம் அதாவது நாம் அதிக ரொக்கம் செலுத்துகிறோம் இந்த அளவு 15400 விற்பனை சேகரிப்பிலிருந்து குறைந்த தொகையை நாம் பெற்றுள்ளோம் எனவே இறுதியாக 15400 க்கான பற்றாக்குறை நிலையில் இருக்கிறோம் எனவே நாம் நிதி ஏற்பாடுகளுக்காகச் சென்றோம் அங்கு நிதி ஏற்பாடுகளின் நிலையில் இருந்த நிபந்தனை 500 இன் மடங்குகளாக இருக்க வேண்டும் இது பெற்றோர்களிடம் இருந்து 500 டாலர்களின் மடங்குகளில் கடன் வாங்கி 10 சதவீத வட்டி விகிதத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற விளையாட்டு போன்றது எனவே அந்த நிபந்தனையை நாம் பின்பற்ற வேண்டும் எனவே பற்றாக்குறையின் அளவு 15400 ஆகவே வங்கியில் கடன் வாங்க முடியாது ஆனால் 500 இன் மடங்குகளில் கடன் வாங்க வேண்டும் அதனை நாம் இங்கே காட்ட வேண்டும் அதாவது வங்கியில் கடன் வாங்குவது 15500 ஆகும் உண்மையான தேவை 15400 ஆக உள்ளது எனவே அந்த தொகையை நாம் கடன் வாங்க வேண்டும் எனவே நாம் 15400 கடன் வாங்கியபோது நம் தேவை என்னவென்றால் நம் தேவை 15400 ஆகும் எனவே இதன் பொருள் இப்போது நாம் ரொக்க இருப்புடன் உள்ளோம் மேலும் அந்த ரொக்கத்தின் இருப்பு எவ்வளவு நமக்கு எவ்வளவு இருக்கிறது இந்த மீத தொகை 100 இங்கே விடப்பட்டுள்ளது மற்றும் இறுதி இருப்பு எவ்வளவு குறைந்தபட்ச ரொக்க இருப்பு 5000 ஆகும் எனவே ரொக்கத்தின் இறுதி இருப்பு என்னவென்றால் ரொக்க இருப்பு 5100 டாலர்கள் இது ரொக்கத்தின் இறுதி இருப்பு 5000 குறைந்தபட்ச ரொக்க இருப்பு என்னவென்றால் அது ஒரு பாதுகாப்புப் இருப்பு மற்றும் வங்கியில் இருந்து கடன் வாங்கியதில் இருந்து 100 மீதமுள்ளது ஏனெனில் நாம் 5 இன் பெருக்கத்தில் கடன் வாங்கினோம் அதாவது 15500 உண்மையில் நமக்கு 15400 தேவை எனவே இந்த கடன் வாங்கியதில் 100 மீதமுள்ளது ஏற்கனவே பாதுகாப்புப் இருப்பாக 5100 நம்மிடம் உள்ளது இது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு ஆகும் எனவே இப்போது இறுதி ரொக்க இருப்பு எவ்வளவு 5100 டாலர்கள் சரியா இப்போது ஜனவரி மாதத்திற்கான இந்த இறுதி ரொக்க இருப்பு பிப்ரவரி மாதத்திற்கான தொடக்க ரொக்க இருப்பாக மாறும் எனவே இது 5100 இதன் பொருள் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எவ்வளவு 5000 சரியா எனவே வணிக நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு ரொக்கம் இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் இது 100 டாலர்கள் இந்தத் தொகை 100 டாலர்கள் இப்போது நாம் சேகரிப்பு அட்டவணைக்குச் செல்வோம்முதலில் விற்பனை சேகரிப்பு அட்டவணைக்குச் செல்வோம் விற்பனை சேகரிப்பு அட்டவணையில் பிப்ரவரி மாதத்தில் நாம் எவ்வளவு வசூல் செய்கிறோம் 66100 என்பதைக் காண்பீர்கள் 66100 என்பது சேகரிப்பு விற்பனை சேகரிப்பு என்பது இதுதான் பிப்ரவரி மாதத்திற்கு 66100 நாம் விற்பனையிலிருந்து சேகரிக்கிறோம் எனவே இந்த தொகை இங்கு வரும் இப்போது நாம் கட்டண அட்டவணைக்கு செல்வோம் ரொக்க செலுத்துதல் அட்டவணையைப் பற்றி நாம் இங்கு பேசினால் மீண்டும் கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட் உடன் வழக்கில் இருந்து நேரடியாகஎடுக்கப்பட்ட மற்றும் பிற இயக்க செலவுகளை கூட்ட வேண்டும் எனவே எல்லா செலவுகளையும் நாம் இங்கே பதிய வேண்டும் எனவே நாம் கொள்முதல் தள்ளுபடி அறிக்கையில் திரும்பிச் சென்றால் அந்த செலவுகள் அனைத்தையும் அல்லது ரொக்கத்தின் விநியோகங்களை இங்கே காண முடியும் நாம் இப்போது கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட்டை இங்கே காணலாம் ஜனவரி மாதத்தில் நாம் 35550 டாலர்களை செலுத்தியுள்ளோம் அதனை நாம் செலுத்துதல் பத்தியில் பதிய வேண்டும்ஆனால் பிப்ரவரி மாதத்தில் நாம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை ஏனெனில் ஜனவரி மாதத்தில் எந்த கொள்முதலும் செய்யப்படவில்லை எனவே பிப்ரவரி மாதத்தில் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை எனவே இந்த வழக்கில் கொள்முதலுக்கான கட்டணம் பூச்சியமாக இருக்கும் எனவே நாம் எதையும் செலுத்தப் போவதில்லை ஏனெனில் ஜனவரி மாதத்தில் கொள்முதல் எதுவும் செய்யப்படவில்லைஎனவே பிப்ரவரி மாதத்தில் ரொக்கம் செலுத்தப்பட மாட்டாது எனவே மூலப்பொருட்களுக்கான கட்டணம் என எதுவும் செலுத்தப்படாது இப்போது வாடகை இப்போது வாடகை எவ்வளவு வழக்கமான வாடகை மட்டுமே 215 டாலர்கள் ஏனெனில் இது முந்தைய காலாண்டின் வாடகை அவ்வளவுதான்எனவே இது காலாண்டு விற்பனையில் 10000ற்குமேல் 10 சதவிகிதமாக இருந்தது பின்பு 7800 மற்றும் 250 சேர்க்கப்பட வேண்டும்எனவே இது 8050 ஆனது ஆனால் பிப்ரவரி மாதத்தில் இதுபோன்ற எதுவும் இல்லைஇதற்காக எவ்வளவு செலுத்தப்பட உள்ளது என்பதுதான் தொகை அது 250 டாலர்கள் ஆகும் எனவே பிப்ரவரி மாதத்தில் நாம் செலுத்தவிருக்கும் முதல் கட்டணம் இதுவாகும் பின்னர் நாம் ஊதியங்கள் மற்றும் கூலிகளை பற்றி பார்ப்போம் எனவே ஊதியங்கள் மற்றும் கூலிகள் மீண்டும் 15000 டாலர்கள் மற்றும் இதர செலவுகள் மாறாமல் அப்படியே இருக்கின்றன எனவே இதர செலவுகள் மற்றும் டிவிடெண்ட் அப்படியே இருக்கும் ஜனவரி 15 ஆம் தேதி வரவிருந்த முந்தைய காலாண்டில் 1500 டிவிடெண்ட் செலுத்தப்பட்டது இந்த காலாண்டில் இப்போது எந்த டிவிடெண்ட் யும் செலுத்த வேண்டியதில்லை எனவே நாம் ஏற்கனவே அதை செலுத்தியுள்ளோம் ஏப்ரல் 15 ஆம் தேதிக்கான ரொக்க திட்ட பட்டியலை நாம் தயாரிக்கவில்லை எனவே இந்த காலாண்டின் டிவிடெண்ட் ஏப்ரல் 15 ஆம் தேதி வராது எனவே அதற்கான செலுத்துதல்கள் எதுவும் இல்லை எனவே இப்போது இறுதியாக நாம் அதை சமப்படுத்த வேண்டும் அதை சமநிலைப்படுத்தும் போது இதேபோன்ற சாதனங்கள் செலுத்துதல்கள் பிப்ரவரி மாதத்தில் இல்லை எனவே இதன் பொருள் இறுதியாக மொத்த கட்டணம் எவ்வளவு இருக்கும் என்பதாகவும் இது எந்த கட்டணமும் இல்லை டிவிடெண்ட் யும் இல்லை பிச்ட்சுர்ஸ் கட்டணம் மார்ச் மாதத்தில் ஒரு முறை மட்டுமே இருக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே இதுதான் இந்த தொகையை நாம் எடுக்க வேண்டியிருக்கும் இதை நாம் சமப்படுத்த வேண்டும் எனவே இந்த ரசீதுகள் மற்றும் செலுத்துதல்கள் களை நாம் சமநிலைப்படுத்தினால் நிகர ரொக்கத்தை கண்டுபிடித்துவிடலாம் நாம் என்ன எழுதினோம் நிகர ரொக்கத்தை பெற்றுள்ளோம் வழங்கினோம் இப்போது வசூல் 66100 மற்றும் செலுத்துதல்கள் மிகக் குறைவுஎவ்வளவு 15500 எனவே இந்த மொத்தத் தொகையை எவ்வளவு இந்த தொகை மன்னிக்கவும் இல்லை இந்த கட்டணம் எவ்வளவு இந்த கட்டணம் எவ்வளவு செலுத்தப்பட வேண்டும்17750 நம் சேகரிப்பு 66100 ஆகும் மொத்த வசூல் 66100 ஆக இருக்கும் எனவே இறுதியாக 48350 நிகர இருப்புநிலையில் 48000 நிகர இருப்பாக இருக்கும் மொத்த தொகை எவ்வளவு 17750 மொத்தம் செலுத்துதல்கள் 250 கூட்டல் 15000 மற்றும் 2500 இது 17750 ஆகும் நம் வசூல் 66100 ஆகவும் உள்ளது எனவே நிகர வேறுபாடு என்ன நம்மிடம் உள்ள 48350 டாலர்கள் இப்போது ரொக்கத்தின் உபரி அல்லது பற்றாக்குறை எவ்வளவுநம்மிடம் வணிக நடவடிக்கைகளுக்கு உள்ள மீதம் 100 டாலர் இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மிடம் அதிகப்படியான ரொக்கம் உள்ளது அது எவ்வளவு 48350 எனவே இறுதியாக ரொக்கத்தின் மொத்த உபரி எவ்வளவு 48450 ஆக இருக்கும்48450 இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இப்போது இந்த உபரி கணக்கிடப்பட்டுள்ளது நாம் ரொக்கத்தின் உபரி தொகையை கணக்கிட்டோம் இப்போது கடன் வாங்குதல் அல்லது நிதி ஏற்பாடு அல்லது வங்கியில் கடன் வாங்குவது பற்றி பேசுவோம்இது வங்கியில் திருப்பிச் செலுத்துவதைக் குறிக்கிறது ஏனென்றால் ரொக்க பற்றாக்குறை இருந்தால் நாம் வங்கியில் கடன் வாங்கலாம் என்று நான் முன்பே கூறியிருந்தேன் எந்தவொரு மாதத்திலும் ரொக்க உபரி இருந்தால் முந்தைய மாதத்தில் நாம் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு அந்த உபரியைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த வழக்கில் நாம் திருப்பிச் செலுத்துவதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் அதாவது அதன் பொருள் என்னவென்றால் நாம் வங்கியில் கடன் வாங்குவது இல்லை என்பதாகும் இந்த வழக்கில் நாம் வங்கியில் இருந்து எந்த தொகையும் கடன் வாங்கவில்லை எனவே இப்போதைக்கு உபரி 48450 ஆக உள்ளது பின்னர் 15500 கடன் வாங்கியுள்ளோம் எனவே முந்தைய மாதத்தில் நாம் கடன் வாங்கிய முழுத் தொகையும் வங்கியில் திருப்பிச் செலுத்தப்படலாம் இந்த வழக்கில் கடனை திருப்பிச் செலுத்துதல் கடனை திருப்பிச் செலுத்துவது எவ்வளவு 15500 இது கடனைத் திருப்பிச் செலுத்துவதும் அதே நேரத்தில் இந்தத் தொகைக்கான வட்டியை நாம் கணக்கிட வேண்டும் மேலும் இந்த தொகைக்கான வட்டியை வருடத்திற்க்கு 10 சதவிகிதம் என்ற விகிதத்தில் நாம் 2 மாதங்களுக்கு கணக்கீடு செய்யவேண்டும்நாம் ஜனவரி மாத தொடக்கத்தில் கடன் வாங்கினோம் பிப்ரவரி மாத இறுதியில் அதை திருப்பிச் செலுத்துகிறோம் எனவே மொத்த வட்டி எவ்வளவு 258 டாலர்கள் எனவே இதுவும் செலுத்தப்பட வேண்டும் எனவே மொத்த செலுத்துதல்கள் எவ்வளவு இருக்கப் போகின்றன இங்கு நிதியளிப்பதன் மொத்த விளைவு 15758 நாம் அதனை வங்கிக்குத் திருப்பிச் செலுத்தப் போகிறோம் எனவே நாம் 15500 கடன் வாங்கியிருந்தோம் 2 மாதங்களுக்குப் பிறகு நாம் திரும்பி செலுத்துகிறோம் அதன் வட்டி 258 ஆகும் இது 10 சதவிகிதம் என்ற விகிதத்தில் 2 மாத காலத்திற்கு கணக்கிடப்படுகிறது ஆகவே நிதியுதவியின் மொத்த விளைவு அல்லது நாம் திரும்ப செலுத்திய கடனின் மொத்தத் தொகை 15758 ஆகும் எனவே இறுதி ரொக்க இருப்பு என்பது எவ்வளவு எஞ்சியிருக்கும் 48450 கழித்தல் 15758 எனவே 48450 கழித்தல் 15758 மற்றும்விரும்பும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எவ்வளவு 5000 எனவே இது கூட்டல் 48450 கழித்தல் 15758 இந்த வித்தியாசம் எவ்வளவு37692 டாலர்கள் இந்த தொகை இப்போது நம்மிடம் உபரியாக உள்ளது ஏனெனில் இந்த குறைந்தபட்சரொக்கஇருப்பு 5000 ஆகும் 48450 ஐ இங்கு உபரியாக பெற்றுள்ளோம் அதாவது சரிசெய்த பிறகு அதைச் சேர்த்தால் 100 டாலர்கள் வாணிக செயல்பாடுகளுக்கு நம்மிடம் ரொக்கமாக இருக்கும் 48450 இந்த பகுதியிலிருந்து நாம் 15758 தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கு கடனைத் திருப்பிச் செலுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் இறுதியாக இங்கு சிறிது தொகையாக இறுதி ரொக்க இருப்புக்கு 37692 டாலர்களும் எஞ்சியுள்ளது எனவே பிப்ரவரி மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு மார்ச் மாதத்திற்கான தொடக்க இருப்பு தொகையாக இருக்கப் போகிறது இது எவ்வளவு 37692 இது மார்ச் மாதத்திற்கான தொடக்க இருப்பு ஆகும் இப்போது மீண்டும் குறைந்தபட்ச விரும்பிய ரொக்க இருப்பு எவ்வளவு 5000 இப்போது 32692 டாலர்கல் செயல்பாட்டிற்கான ரொக்கம் இது செயல்பாட்டுக்குக் கிடைக்கும் ரொக்கமாகும் இது செயல்பாடுகளுக்குக் கிடைக்கும் ரொக்கமாகும் இது 32692 உள்ளது இப்போது இங்கே மீண்டும் அனைத்து புள்ளிவிவரங்களையும் சேர்க்க தொடங்க வேண்டும் ஆகவே முதன்முதலில் பெறப்பட்ட வழங்கப்பட்ட ரொக்கமானது விற்பனையிலிருந்து ஒரு தொகுப்பு ஆகும் மார்ச் மாத விற்பனையிலிருந்து விற்பனையிலிருந்து எவ்வளவு திருத்தம் செய்யப்படுகிறது51500 எனவே இந்த எண்ணிக்கையை இங்கே 51500 ஆக வைப்போம் இப்போது நாம் கொள்முதலுக்கான கட்டணம் கொள்முதலுக்கான ரொக்கம் செலுத்தப் போகிறோமா ஆம் நாம் கொள்முதலுக்கு செலுத்தப் போகிறோம் அதுதான் மார்ச் மாதத்தில் நாம் செலுத்த வேண்டிய 35450 முதலில் வெளிவரும் எனவே முதல் கட்டணம் 35450 ஆகும் இது எதற்கான முதல் கட்டணம் இது கொள்முதலுக்கான கட்டணம் மற்றவை சாதாரணமாக 250 டாலர்கள் வாடகைக்கு பின்னர் ஊதியம் மற்றும் கூலி இது 15000 ஊதியம் மற்றும் கூலி 15000 மற்றும் வேறு என்ன இதர செலவுகள் மீண்டும் 2500 இவை நாம் செலுத்தப் போகும் இதர செலவுகள் ஆகும் நான் உங்களுக்குச் முன்பே சொன்னபடி டிவிடெண்ட் மார்ச் மாதம் வரை எந்த டிவிடெண்ட் யும் செலுத்தப்படாது அது ஏப்ரல் மாதத்தில் வரவிருக்கிறது மேலும் ஒரு கட்டணம் இங்கே நாம் செய்யப் போகிறோம் அது பொருத்துதல்களை வாங்குதல் கட்டணம் அது ரூபாய் மதிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே கையகப்படுத்தல் சாதனங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டுள்ளனவா மார்ச் மாதத்தில் புதிய சாதனங்களை வாங்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அதன் மதிப்பு 3000 டாலர்கள் ரொக்கமாக செலுத்தப் போகிறோம் எனவே இதை நாம் ரொக்கமாக செலுத்தப் போகிறோம் எனவே இவை மொத்தமாக செலுத்தப்படுகின்றன இது நாம் வைத்திருக்கும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு வசூல் தொகை 51500 ஆகவே நம்மிடம் எவ்வளவு கிடைக்கவில்லை என்பது 56500 டாலர்கள் மற்றும் இந்த செலவுகளின் மொத்த தொகை அல்லது தள்ளுபடிகள் இங்கு வைக்கப்படும் இங்கு வித்தியாசம் எவ்வளவு வரும் 35451 250 மற்றொன்று 15000 மற்றொன்று மற்றும் 2500 கூட்டல் 3000 நாம் செலுத்தப் போகிறோம் இதனால் அதிகப்படியான அளவு என்ன என்பதை நாம் இறுதியாகக் கண்டறியலாம் ரொக்கத்தின் பற்றாக்குறை என்று கூறலாம் இங்கே மீண்டும் பற்றாக்குறை நிலையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் பெறுதல்கள் எவ்வளவு 51500 செலுத்துதல்கள் அதை விட அதிகம் ஆகவே சாய்ந்த விநியோகிக்கப்பட்ட நிகர ரொக்கம் இருப்பதைப் பார்த்தால் மொத்த பற்றாக்குறை 4700 டாலர்களுக்கு இருக்கும் இது நமக்கு எதிர்மறையான எண்ணிக்கையைப் பெற்றுள்ள பற்றாக்குறை ஏனென்றால் நமது வசூல் குறைவாக இருப்பதால் நமது செலுத்துதல்கள் அதிகம் எனவே நீங்கள் இந்த பகுதியை மட்டுமே ஒப்பிட்டுப் பார்த்தால் நிகர இருப்பைக் காண்பீர்கள் பெறப்பட்ட நிகர ரொக்கம் 4700 வழங்கப்பட்டது சரியா ஆனால் இப்போது நாம் கவலைப்பட ஒன்றுமில்லை செயல்பாட்டிற்கு போதுமான ரொக்கம் 32692 நம்மிடம் உள்ளது இங்கு விரும்பும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு 5000 ஆகும் எனவே எல்லாவற்றையும் சரிசெய்த பிறகு இங்கே கிடைக்கும் மொத்த இருப்புநிலையை நீங்கள் கணக்கிட்டால் இறுதியாக நம் நிகர இருப்பு மிகவும் நன்றாக இருக்கும் நம்மிடம் மிகவும் நேர்மறையான சமநிலை உள்ளது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் இதன் பொருள் என்னவென்றால் பெறப்பட்ட நிகர ரொக்கம் கடமைக்காக வழங்கப்பட்டிருப்பதை நாம் கண்டறிந்தோம் எனவே இந்த நெடுவரிசை இதற்கும் அதிகப்படியான அல்லது ரொக்கத்தின் பற்றாக்குறையுடனும் உள்ளது நீங்கள் ரொக்கத்தின் அதிகப்படியான அல்லது பற்றாக்குறையை கணக்கிட்டால் எவ்வளவு இது 27992 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த பற்றாக்குறை 4700 எதிர்மறை இருப்பு ஆனால் நம்மிடம் 32692 ரொக்கம் உள்ளது எனவே செயல்பாடுகளுக்குக் கிடைக்கும் இந்த இருப்பு தொகையிலிருந்து 4700 கூடுதல் கட்டணம் செலுத்துவதை நாம் சரிசெய்வோம் எனவே மீதம் 27992 டாலர்கள் எஞ்சியுள்ளன இப்போது நமக்கு கிடைக்கும் தொகை இறுதியாக நாம் நிதி ஏற்பாட்டிற்கு செல்கிறோம் எனவே இப்போது வரை நிதி ஏற்பாடுகளில் நமக்கு கிடைத்த உபரி தொகை 27992 எனவே வங்கிகளிடமிருந்து நாம் கடன் வாங்கப் போவதில்லை ஆனால் ஜனவரி மாதத்தில் கடன் வாங்கப்பட்டது ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் அது திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளது எனவே இங்கு நாம் திருப்பிச் செலுத்தப்படவேண்டியது எதுவும் இல்லை கூற முடியும் வட்டி இல்லை இதேபோல் வட்டிக்கு ரொக்கம் செலுத்தவில்லை எனவே நிதியத்தின் மொத்த விளைவு இருக்கும் நாம் நிதியத்தின் மொத்த விளைவுகளைப் பார்த்தால் அது நிதியுதவியின் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இப்போது நாம் இறுதி ரொக்க இருப்பை கணக்கிட வேண்டும் எனவே இறுதி ரொக்க இருப்பு எவ்வளவு 5000 இது விரும்பிய குறைந்தபட்ச ரொக்க இருப்பு இதனை ஒரு பாதுகாப்பு இருப்பாக கருதலாம் மேலும் இந்த தொகை ரொக்கத்தின் உபரி தொகையை விட அதிகமாக இருக்கிறது எனவே மொத்தம் 32992 ஆகிறது இது மார்ச் மாதத்தில் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் இறுதி ரொக்க இருப்பு ஆகும் எனவே இறுதியாக எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்திய பின் தொடக்க ரொக்க இருப்பு இறுதி ரொக்க இருப்பு ஆகியவற்றை பதிவுசெய்த பிறகு ரொக்கம் செலுத்திய பின்னர் விற்பனையிலிருந்து பெற்ற வருமானத்திற்கு செல்ல வேண்டும் 3 மாதங்களுக்கான ரொக்க திட்ட பட்டியலை நாம் தயாரிக்கும் போது காலாண்டில் ஒரு மாதத்தில் 5100 உபரி இருப்பதைக் கண்டறிந்தோம் அல்லது ஆரம்பத்தில் இருந்த பற்றாக்குறையாக இருந்து வங்கியில் கடன் வாங்கியபோது 100 டாலர்கள் வங்கி மூலம் கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகையாக இதை நீங்கள் அழைக்கலாம் 5000 ஐ மீண்டும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு என வைத்த பிறகு5000 என்பது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு ஆகும் இது பிப்ரவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பு ஆகும் நம்மிடம் இன்னும் 100 ரூபாய் உள்ளது 100 டாலர்கள் இங்கே கிடைக்கின்றன அதன்பிறகு நாம் பெறுதல் மற்றும் கொள்முதலுக்கான ரொக்கம் செலுத்துதல் மற்றும் கடனைத் திருப்பிச் செலுத்துவது போன்றவற்றை பிப்ரவரி மாதம் வங்கிக்கு திருப்பிச் செலுத்தியபின் கூட கூ மொத்தம் 37692 வரை எஞ்சியுள்ளது பிறகு நாம் மார்ச் மாதத்திற்க்கு செல்வோம் பிப்ரவரி மாதத்திற்கான இறுதி இருப்புக்கு நாம் எடுத்த அதே தொகை மார்ச் மாதத்திற்கான தொடக்க இருப்பாக மாறியது பின்னர் 5000 ஐ குறைந்தபட்சரொக்க இருப்பு என்று மீண்டும் வைத்தோம் ஆகவே மார்ச் மாதத்திற்கான நடவடிக்கைகளுக்குக் கிடைக்கும் ரொக்கம் 32692 ஆகும் அதன்பிறகு வசூல் மற்றும் செலுத்துதல் தொகையை சரிசெய்தபோது ரொக்க பற்றாக்குறையை விட அதிகமாக உள்ளது உபரி தொகை 27992 ஆக இருந்தது இந்த இருப்பு தொகையைச் மார்ச் மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்புடன் சேர்க்கவேண்டும்காலாண்டு ரொக்க இருப்பு நேர்மறையானது மற்றும் 32992 டாலர்கள் என நீங்கள் கூறலாம் ஒரு வழியில் இது மார்ச் மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு சமநிலை ஆனால் உண்மையில் இது எல்லாவற்றையும் சரிசெய்த பிறகு காலாண்டு இறுதி ரொக்க இருப்பு ஆகும் எனவே ரொக்க திட்ட பட்டியலின் முடிவில் இது 32992 டாலர்கள் இது இந்த காலாண்டின் ஒரு நேர்மறையான ரொக்க இருப்பு பட்ஜெட் ஆகும் எனவே இப்போது நாம் வெவ்வேறு அட்டவணையை பூர்த்தி செய்துள்ளோம் விற்பனை விற்பனை சேகரிப்பு கொள்முதல் கொள்முதல் தள்ளுபடிகள் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆகியவை மிகவும் கடினமானவை அல்ல எனவே வழக்கிலிருந்து நேரடியாக ரொக்க திட்ட பட்டியலிற்கு எடுத்துச் சென்றோம் எனவே இந்த அடிப்படை அட்டவணைகளும் ரொக்க திட்ட பட்டியலும் நம்மிடம் தயாராக உள்ளன இப்போது நாம் இயக்க பட்ஜெட் பகுதியை முடித்துவிட்டோம் ஆகவே முந்தைய வகுப்புகளில் நான் சொன்னது போல இயக்க வரவு செலவுத் திட்டத்தின் ஒரு பகுதி வருமான அறிக்கை அல்லது லாப நஷ்டக் கணக்கு ஆகும் எனவே இயக்க வரவு செலவுத் திட்டத்தின் முடிவு வருமான அறிக்கை மற்றும் நிதி வரவு செலவுத் திட்டத்தின் முடிவு என்பது ரொக்க வரவு செலவுத் திட்டத்துடன் ஆரம்பம் மற்றும் இருப்புநிலைக் குறிப்பின் இறுதிக்கட்டம் எனவே இப்போது இந்த இரண்டு அறிக்கைகளையும் நாம் தயாரிப்போம் முதலில் இந்த நிறுவனத்தின் வருமான அறிக்கை மற்றும் பின்னர் இருப்புநிலை குறிப்பு எனவே இறுதியாக இந்த காலாண்டின் முடிவில் லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு என்பதை அறிவோம் பின்னர் நிறுவனத்தின் நிதி நிலையை அறிந்து கொள்வோம் எனவே இப்போது வருமான அறிக்கையைத் தயாரிப்போம் எனவே நான் முன்பு சொன்னது போல் வருமான அறிக்கையைத் தயாரிக்கும் போது வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பு ஆகியவற்றை இரண்டு வடிவங்களில் தயாரிக்க முடியும் முதல் வடிவம் T வடிவமாகும்இது நெடுவரிசையின் இரண்டு பக்கங்களைக் கொண்ட வடிவமாகும்அதாவது T வடிவம் இது ஒரு T வடிவமாகும் முந்தைய வழக்கில் லாபம் நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பை தயார்செய்ய நான் இந்த வடிவமைப்பைப் பயன்படுத்தினேன நீங்கள் தயார் செய்யும் இந்த வகையான வடிவமைப்பை T வடிவம் என அழைக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் நான் செங்குத்து வடிவமைப்பைப் பய்ன்படுத்தப்போகிறேன் செங்குத்து வடிவத்தில் நாம் வருமான அறிக்கையை இருப்புநிலைக் குறிப்புடன் தயார் செய்வோம் இதன்மூலம் இந்த அறிக்கைகளை T வடிவத்தில் அல்லது நாம் இப்போது தயாரிக்கப் போகும் செங்குத்து வடிவத்தில் தயார் செய்யலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இப்போது நாம் சர்வதேச நிதி அறிக்கை தரங்களை இந்திய தரங்களுடன் இணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் எனவே இப்போது இது இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் மற்றும் இந்திய கார்ப்பரேட் அமைச்சகத்தால் இலாப நட்ட கணக்கு அல்லது வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலைககுறிப்புகள் செங்குத்து வடிவத்தில் தயாரிக்கப்படவேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அதனால்தான் இப்போது வருமான அறிக்கைகளை செங்குத்து வடிவத்தில் எவ்வாறு தயாரிப்பது என்பதை நான் உங்களுக்குக் கூறப்போகிறேன் இது ஒரு காலாண்டு அறிக்கையோ அல்லது வருடாந்திர அறிக்கையோ எனில் நான்கு காலாண்டுகளுக்கான தகவலை ஒருங்கிணைக்கும்போது அது வருடாந்திர தகவ லாகும் அந்த காலாண்டு அறிக்கையை ஆண்டு அறிக்கையாக மாற்றலாம் எனவே இப்போது வருமான அறிக்கையை செங்குத்து வடிவத்தில் தயாரிப்போம் இந்த வழக்கில் அதை நாம் தயாரிப்போம் எனவே விக்டோரியா காத்தாடி நிறுவனம் என்று நீங்கள் இங்கே எழுதலாம் எனவே இதன் பொருள் இந்த வருமான அறிக்கையை செங்குத்து வடிவம் என்று அழைக்கப்படும் வடிவத்தில் நாம் தயார் செய்வோம் எனவே நீங்கள் அதை வருமான அறிக்கை என்று அழைக்கலாம் காலாண்டிற்கான வி சி விக்டோரியா கைட் நிறுவனத்தின் வருமான அறிக்கை காலாண்டு மற்றும் அவற்றின் காலாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை ஆகும் எனவே மேலிருந்து தொடங்குவோம் இந்த அறிக்கையில் மேலே நாம் வைத்துள்ளோம் விற்பனையுடன் நாம் தொடங்கிய T வடிவமைப்பைப் போல விற்பனையின் மூலம் விற்பனையை அறிக்கையின் வரவு பக்கத்தில் வைப்போம் மீண்டும் இந்த அறிக்கையில் நாம் விற்பனையுடன் தொடங்குவோம் எனவே விற்பனையே மேலே எழுதுவோம் எனவே நாம் இரண்டையும் பயன்படுத்தவில்லை அல்லது இங்கே எளிமையாக நாம் விற்பனை எண்ணிக்கை மற்றும் மொத்த காலாண்டு விற்பனையை எழுதுகிறோம் இப்போது நமக்கு வழங்கப்பட்ட காலாண்டு விற்பனையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன் எனவே காலாண்டு விற்பனை எவ்வளவுமொத்த விற்பனை 175000 ஆம் 175000 டாலர்கள் இவை காலாண்டு விற்பனை இப்போது கழிக்கலாம்எளிமையான கழித்தல் எனவே இது ஒரு விற்கப்படும் பொருட்களின் அடக்கவில்லை விலை ஆகும் நீங்கள் அதைக் கழிக்கவேண்டும் முதலில் விற்கப்படும் பொருட்களின் விலை எனவே விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை கழித்தல் செலவு எனவே விற்கப்படும் பொருட்களின் விலை என்ன பாதி அதனால் அந்த அளவு எவ்வளவு இந்த தொகை 87500 சரியா 87500 எனவே இதை நாம் இங்கே கழித்திருக்கிறோம் எனவே நாம் இருப்புடன் இருக்கிறோம் அந்த இருப்பு மொத்த விளிம்பு அல்லது மொத்த லாபம் என்று அழைக்கப்படுகிறது நாம் அதை மொத்த லாபம் என்று அழைப்போம் எனவே நிச்சயமாக இந்த தொகை எவ்வளவு இருக்கும் 87500 சரியா இது மொத்த இருப்பு அல்லது மொத்த லாபம் அல்லது நீங்கள் அழைப்பது போல மொத்த லாபம் அல்லது மொத்த விளிம்பு இந்த தொகை 87500 ஆகும் எனவே நாம் செங்குத்து வடிவத்தில் தயார்செய்துவருகிறோம் இப்போது இயக்கச் செலவுகள் இயக்கச் செலவுகள் இயக்கச் செலவுகள் இப்போது இயக்கச் செலவுகள் என்ன என்பதைக் கணக்கிடுவோம் எனவே இயக்கச் செலவுகள் வெவ்வேறு அறிக்கைகளில் நமக்கு வழங்கப்படுகின்றன அதை நாம் தொகுக்க வேண்டும் மொத்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் 3 மாதங்கள் அல்லது ஒரு காலாண்டில் இருக்கலாம் எனவே முதல் நாம் எதனை எடுக்க போகிறோம் வாடகை வாடகை எவ்வளவு வாடகை 700 டாலர்கள் மன்னிக்கவும்வாடகை தொகை17250 எனவே நான் எப்படி வாடகையை 17250 ஆக எடுத்துள்ளேன் என்று இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இப்போது இந்த வருமான அறிக்கையை நாம் தயார் செய்கிறோம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் மற்றும் வாடகைக்கு நிபந்தனை என்ன என்றால் மாதத்திற்கு சாதாரண வாடகை 250 டாலர்கள் எனவே ஒரு காலாண்டில் 3 மாதங்கள் 750 டாலர்களாகவும் 10000 க்கு மேல் விற்பனையில் 10 சதவீதமாகவும் மாறும் நீங்கள் இப்போது நடப்பு வழக்கைப் பார்க்கப் போகிறீர்கள் என்றால் மொத்த காலாண்டு விற்பனை என்ன ஜனவரி பிப்ரவரி மற்றும் இந்த மார்ச் மாதத்திற்கான மொத்த காலாண்டு விற்பனை 17500 ஆக இருக்கும் சரியா 17500 இவை நமக்கு வழங்கப்பட்ட விற்பனையாகும் எனவே 175000 கழித்தல் 10000 16500 கூட்டல் 750 எனவே இது வெளிவரும் 10000 விற்பனையை விட 10 சதவிகிதம் இது 16500 கூட்டல் இயல்பான விற்பனை 750 எனவே வாடகை 17250 அடுத்து நாம் எடுத்துக்கொள்வது ஊதியங்கள் மற்றும் கூலிகள் ஊதியங்கள் மற்றும் கூலிகள் இந்த காலாண்டில் எவ்வளவு 45000 ஏனெனில் மாதத்திற்கு இது 15000 எனவே இது 45000 ஆகும் பின்னர் நாம் தேய்மானத்திற்கு செல்வோம் எனவே தேய்மானம் எவ்வளவு தேய்மானம் 250 ஆக இருக்கும் எனவே மூன்று மாதங்களுக்கு 750 டாலர்கள் பின்னர் நாம் எடுப்பது காப்பீடு காப்பீடு எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது காலாண்டு காப்பீட்டுத் தொகை எவ்வளவு கணக்கிடப்பட்டுள்ளது இது மாதந்தோறும் எவ்வளவு கணக்கிடப்படும் எனவே வழக்கில் கொடுக்கப்பட்ட காப்பீட்டுத் தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அந்த காலாவதியான காப்பீட்டுத் தொகை 125 ஆகும் எனவே இந்த தேய்மானம் 250 ஆகும் எனவே இந்த தேய்மானம் மற்றும் காப்பீட்டை நாம் ரொக்க திட்ட பட்டியலில் எடுக்கவில்லை ஏனெனில் தேய்மானம் மற்றும் காப்பீடு என்பது ரொக்கமில்லா செலவு ஆகும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை என்னவென்றால் காப்பீடு தேய்மானம் மற்றும் வாடகை தவிர அனைத்து இயக்க செலவுகளும் செலுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் 250 டாலர் வாடகை செலுத்தப்படுகிறது மேலும் 10 சதவீத விற்பனையானது காலாண்டு முடிவடைந்ததைத் தொடர்ந்து மாதத்தின் 10 ஆம் தேதி செலுத்தப்படுகிறது அடுத்த கட்டணம் ஜனவரி மாதத்தில் செலுத்தப்பட உள்ளது எனவே நாம் இதனை ரொக்க திட்ட பட்டியலில் இருந்து எடுத்துள்ளோம் மற்றும் இப்போது நாம் எடுக்க வேண்டிய மற்ற செலவுகள் நான் எடுத்துக்கொள்கிறேன் எனவே எல்லா செலவுகளுக்கும் நாம் சரிசெய்ய வேண்டும் நாம் வாடகையை எடுத்துள்ளோம் ஊதியங்கள் மற்றும் கூலிகளை எடுத்துள்ளோம் தேய்மானம் எடுத்துள்ளோம் காப்பீட்டை எடுத்துள்ளோம் இந்த தொகை 375 இதர செலவினங்கள் 7500 எனவே இந்த செலவுகளைநாம் கணக்கிட்டால் மொத்தம் எவ்வளவு என்பதை நாம் கணக்கிட வேண்டும் அவை 45000 பின்னர் 17250 750 மற்றும் 375 இந்த தொகை 70875 ஆக இருக்கும் சரியா இப்போது நீங்கள் அதை செயல்பாடுகளின் நிகர வருமானம் அல்லது நிகர வருமானம் என்று அழைக்கலாம் செயல்பாடுகளின் நிகர வருமானம் எவ்வளவு என நீங்கள் இப்போது கணக்கிடுவீர்கள் செயல்பாடுகளின் நிகர வருமானம் 16000ஆகும் இப்போது நம்மிடம் எவ்வளவு மொத்த விளிம்பு உள்ளது 87500 இந்த அனைத்து செலவுகளின் இதனை மொத்தமாக நீங்கள் மொத்த மறைமுக செலவுகள் மொத்த மறைமுக செலவுகள் என்று அழைக்கலாம்அது எவ்வளவு 70875 எனவே நிகர வருமானம் இது கழித்தல் அது செயல்பாடுகளின் நிகர வருமானம் எவ்வளவு 16625 சரியா 16625 மற்றும் இப்போது இன்னும் ஒரு செலவு இங்கே எஞ்சியுள்ளது இதை நாம் கழிக்க வேண்டும் அது செலவு வட்டி மற்றும் நிதி செலவு அதனை நினைவு கொள்ளவேண்டும் எனவே செயல்பாட்டின் இந்த நிகர வருமானத்திலிருந்து நீங்கள் நிதிச் செலவையும்வட்டி செலவுவையும் கழிக்க வேண்டும் நீங்கள் வட்டி செலவை எடுத்துக் கொண்டால் இங்கு வட்டி செலவு எவ்வளவு 258 டாலர்கள் இது நாம் கடன் வாங்கியதால் ரொக்க திட்ட பட்டியலில் வரும் எனவே நாம் 258 வட்டியுடன் 15500 டாலர்களைத் திருப்பித் தருகிறோம் எனவே இதன் பொருள் நாம் கழிக்க வேண்டியது வட்டி எனவே இறுதியாக நாம் நிகர வருமானம் நிகர வருமானம் இலாப உரிமையுடன் உள்ளோம் இந்த காலாண்டில் நிகர வருமானம் லாபம் எவ்வளவு 16625 கழித்தல் 258 ஆக இருக்கும் எனவே இது 16367 ஆக இருக்கும் இதன் விளைவாக மார்ச் மாத இறுதியில் கிடைக்கும் லாபம் இது காலாண்டு வருமானம் அல்லது இந்த நிறுவனத்திற்கு கிடைக்கும் லாபம் இது 3 மாத காலத்திற்கு அல்லது இந்த காலாண்டிற்கான வருமானமாகும் ஆக இறுதியாக மொத்த விற்பனையான 175000 டாலர்களில் இருந்து விற்கப்பட்ட பொருட்களின் விலை மற்றும் தேய்மானம் மற்றும் காப்பீட்டு உள்ளிட்ட பிற ஆப்ரேட்டிங் காஸ்ட் அனைத்தையும் கழித்தபின் வருமான அறிக்கையில் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் ஆனால் பணப்புழக்க அறிக்கையில் அல்ல ஏனெனில் தேய்மானம் என்பது ரொக்கமில்லாத செலவு என்பதால் அது ரொக்க திட்ட பட்டியலில் வராது காப்பீட்டை நேரடியாக வருமான அறிக்கைக்கு எடுத்துச் செல்வோம் எனவே மொத்தத்தை நாம் இங்கு எடுத்துள்ளோம் எனவே இந்த புள்ளிவிவரங்கள் 3 மாதங்களுக்கு இவை ஒரு மாதத்திற்க்கு அல்ல ரொக்க வரவு செலவுத் திட்டத்தில் இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தும் காலாண்டில் 3 மாதங்களுக்கு எடுத்துள்ளோம் இவை மூன்று மாதங்களுக்கான அனைத்து புள்ளிவிபரங்களாகும் ஆகையால் மொத்த மறைமுக செலவினம் 70875 நிகர வருமானமாக செயல்படுவதை நாம் கண்டறிந்தோம் இது மொத்த லாபத்திலிருந்து விற்கப்பட்ட பொருட்களின் விற்பனை கழித்தல் செலவு மொத்த விளிம்பு மற்றும் மொத்த விளிம்பு கழித்தல் அனைத்து மறைமுக செலவுகள் அல்லது ஆப்ரேட்டிங் காஸ்ட் செயல்பாடுகளின் நிகர வருமானம் 16625 ஆகும் இதிலிருந்து நாம் நிதிச் செலவான மற்ற செலவைக் கழித்தால் அதை வட்டி செலவு வங்கியில் இருந்து கடன் வாங்குவதற்கான வட்டி என அழைக்கிறோம் இது 258 என கணக்கிடப்பட்டது இது ரொக்க திட்ட பட்டியலில் வழங்கப்பட்டது எனவேஜனவரி முதல் மார்ச் வரை இறுதியாக இந்த காலாண்டில் நிகர வருமானம் நிகர வருமானம் அல்லது லாபம் 16367 ஆகும் இது காலாண்டு செயல்பாடுகள் என்று நீங்கள் கூறக்கூடிய மொத்த செயல்பாடுகளின் விளைவாகும் இது விற்பனை பட்ஜெட் விற்பனை வசூல் பட்ஜெட் கொள்முதல் பட்ஜெட் கொள்முதல் தள்ளுபடி மற்றும் பிற செலவுகளுடன் நாம் தொடங்கிய இயக்க வரவு செலவுத் திட்டத்தின் நிகர விளைவாகும் எனவே மொத்தம் நிகர முடிவு இயக்க பட்ஜெட் என்பது பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கை மற்றும் இந்த பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கை நீங்கள் பட்ஜெட் என்ற வார்த்தையை எழுதலாம் பட்ஜெட் என்ற வார்த்தையை இங்கே சேர்க்க வேண்டும் இது காலாண்டில் விக்டோரியா கைட் நிறுவனத்திற்கான வருமான அறிக்கை மற்றும் இதன் நிகர முடிவு நம்மிடம் உபரி அல்லது வருமானம் அல்லது லாபம் 16367 உள்ளது இப்போது இந்த வழக்கில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிக்கை நிதிநிலை வரவு செலவுத் திட்டத்தின் முடிவான கடைசி அறிக்கை அது ஒரு இருப்புநிலை குறிப்பு அந்த கடைசி அறிக்கையை அடுத்த வகுப்பில் நாம் தயாரிப்போம்மிக்க நன்றி